எனவே இது நம்மை FDTD முறையின் முடிவுக்கு கொண்டு வருகிறது எனவே நாம் அல்லது பார்த்த பல்வேறு அம்சங்களை மட்டும் சுருக்கமாகக் கூறுவோம் எனவே நாங்கள் இதனுடன் துவங்க என்ன செய்தோம் எனவே இங்கு பல தொகுதிகள் இருந்ததால் நாம் அதனுடன் தொடங்கினோம் நாம் என்ன செய்தோம் முதலில் அந்த காரியத்தைச் செய்யலாமா நாங்கள் மேக்ஸ்வெல்லின் சமன்பாடுகளை Maxwell's equations டிஸ்பிரஷன் நியூமரிக்கல் எடுத்து பின்னர் வரையறுக்கப்பட்ட வேறுபாடுகளில் அதை செய்தோம் வரையறுக்கப்பட்டவை துல்லியமான பிரதிநிதித்துவங்களைப் பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ் ல் பெற நாங்கள் பயன்படுத்திய வரையறுக்கப்பட்ட வேறுபாடுகளுக்கான முக்கிய கருத்து என்ன டெய்லரின் தேற்றம் குறைந்த பிழையை எவ்வாறு பெறுவது என்பதைப் பார்க்க டெய்லரின் தேற்றம் Taylor's theorem எங்களுக்கு அனுமதித்தது எனவே ஒரு முறை வரையறுக்கப்பட்ட வேறுபாடுகள் இருந்தால் நாம் என்ன செய்ய முடியும் மாறாக நாங்கள் என்ன செய்தோம் நாங்கள் அதை டிஸ்கரேட்டைஸ் செய்தோம் எனவே நாங்கள் ஒரு ஸ்டென்சில் யை செய்தோம் இந்த ஸ்டென்சில் என்பது யீ செல் ஆகும் மற்றும் இது இங்கு இருந்து கிடைத்த புதுப்பிப்பு சமன்பாடுகள் என்று அழைக்கப்படும் இது ஸ்பேஸ் மற்றும் டைம் ல் பீஎல்ட் யை அடியெடுத்து வைக்க அனுமதித்தது அதன் பிறகு நாங்கள் என்ன செய்தோம் எனவே எங்கள் ஸ்பேஸ் மற்றும் டைம் க்கான புதுப்பிப்பு சமன்பாடுகள் எங்களிடம் இருந்தன ஆம் நாங்கள் ஸ்டெபிளிட்டிக்கு முன்பு ஸ்டெபிளிட்டியை பார்த்தோம் எனவே நாங்கள் பகுப்பாய்வு செய்தோம் நாங்கள் செய்த கன்வேர்ஜென்ஸ் மற்றும் ஸ்டெபிளிட்டி இதுதான் எங்களுக்குக் கிடைத்த கூரண்ட் பேராமீட்டர் மேலும் அந்த லக்ஸ் ரிச்ச்ட்மியர் தேற்றமும் எங்களிடம் உள்ளது அதன் பிறகு நாங்கள் என்ன பார்த்தோம் நாங்கள் கூரண்ட் ஸ்டெபிளிட்டிக்கான காரணி திருப்தி அடைவதாக கருதினோம் இன்னும் அதைக் கண்டுபிடித்தோம் தீர்வுகள் எப்போதும் துல்லியமாக இல்லை அந்த டிஸ்பிரஷன் என்னவாக இருக்கும் எனவே நாங்கள் பகுப்பாய்வைப் பார்த்தோம் நாங்கள் துல்லியத்தையும் பார்த்தோம் மற்றும் துல்லியத்தில் நாங்கள் எடுத்துக்காட்டாக டிஸ்பிரஷன் நியூமரிக்கல் பார்த்தோம் அவ்வாறு செய்தபின் இதுவரை நாங்கள் பிரீ ஸ்பேஸ் யை கையாண்டோம் நாங்கள் பொருட்களை சரியாக அறிமுகப்படுத்தினோம் எனவே நாங்கள் பொருட்களைப் பார்த்தோம் எளிய பொருட்களைப் பார்த்தோம் அதன் பின்னர் இது ஓம் சட்டத்தைப் ohm's law பயன்படுத்தியது மாணவர் பௌண்டரி கண்டிஷன்ஸ் இல்லை பௌண்டரி கண்டிஷன்ஸ் அல்ல நாங்கள் வேறு வகையான பொருள்களைப் பார்த்தோம் நாங்கள் யாரும் இந்த பிரிக்குவென்சி சார்ந்த டிஸ்பிரஷிவ் பொருட்களில் நிறைய நேரம் செலவழிக்கவில்லை மற்றும் எந்த வகையான மாதிரி இது மாணவர் டெபி டெபி மாதிரி எனவே நாங்கள் டிஸ்பிரஷிவ் மீடியா பற்றி பார்த்தோம் அதில் நாங்கள் டெபி மாதிரியை எடுத்தோம் எனவே எங்களால் முடியும் இது முக்கியமானது ஏனெனில் FDTD இல் நாம் நேர புதுப்பிப்பை விரும்புகிறோம் இங்கே நாம் D மற்றும் E க்கு இடையே உறவைப் பெற்றோம் எனவே சரியான உறவு D என்பது கோட்பாட்டளவில் சரியான எப்சிலன் E க்கு சமம் இவை அனைத்தும் பிரிக்குவென்சி டொமைன் ல் உள்ளது டைம் டொமைன் ல் இல்லை எனவே அதன்பிறகு நாங்கள் பொருட்களைப் பார்த்தோம் எளிய பொருட்களையும் பார்த்தோம் பின்னர் அபிசார்பிங் பௌண்டரி கண்டிஷன்ஸ் யை பார்த்தோம் எளிய முதல் வரிசை அபிசார்பிங் பௌண்டரி கண்டிஷன்ஸ் எனவே அபிசார்பிங் பின்னர் நாங்கள் எடுத்துக்காட்டாக தவறான அபிசார்பிங் பௌண்டரி கண்டிஷன்ஸ் யை பார்த்தோம் வெளிப்படையான வேவ்கள் ABC ஆல் அபிசார்ப் செய்யப்படுவதில்லை எனவே பின்னர் தீர்வு பர்பிக்ட்ல்லி மேட்ச்டு லேயேர்ஸ் ஆக இருந்தது எனவே நாங்கள் PML யை பார்த்தோம் PML யை கோட்பாட்டளவில் ஸ்ட்ரெச்செடு கோஓர்டினேட் வழியாக பார்த்தோம் பின்னர் FDTD இல் செயல்படுத்தும்போது பார்த்தோம் அந்த அபிசார்பிங் பௌண்டரி கண்டிஷனை முதல் வரிசை ABC என்று நாங்கள் சொல்லிக் கொண்டிருந்தோம் என்னிடம் இருந்தால் கூட அதை நான் ஒரு லாசி மீடியத்தில் செயல்படுத்தினால் அங்கு 1D வழக்கில் கூட வெளிப்படையான வேவ்கள் உள்ளன ABC உங்களுக்கு ஒரு ரெபிலெக்ஷனை கொடுக்காது மற்றும் சில ரெபிலெக்ஷனை கொடுக்கும் எனவே இது ABC ன் தீமை ஆகும் PML ஐப் பார்த்த பிறகு கடைசியாக நாங்கள் பார்த்தது மூலங்கள் எனவே நான் எதையாவது விட்டுவிட்டேனா இல்லை சரி கடைசியாக நான் உங்களுக்குக் காட்ட விரும்பும் இந்த மென்பொருள் முன்பே நான் உங்களிடம் குறிப்பிட்டுள்ளேன் நான் உங்களுக்குக் காண்பிப்பேன் நான் என்ன சொல்கிறேன் என்றால் அவற்றை நான் உங்களுக்குக் காண்பிப்பேன் நான் அர்த்தப்படுத்துவது என்னவென்றால் மீப் போன்ற பல மென்பொருள்கள் உள்ளன என்பதைத்தான் எனவே இதன் ஒரு பெரிய நன்மை என்னவென்றால் MIT யில் ஒரு கல்விக் குழு உருவாக்கிய மென்பொருளாகும் எனவே அது ஓபன் சோர்ஸ் மற்றும் நீங்கள் பணம் செலுத்த வேண்டியதில்லை என்பது உங்களுக்குத் தெரியும் இது முற்றிலும் இலவசம் எனவே அதை ஊக்குவிக்க இதுவும் ஒரு காரணம் FDTD ன் நடவடிக்கையை காண்பிப்பதற்காக அவர்களின் ஒரு தீர்வுள்ள உதாரணங்களை பார்க்கிறோம் அதனால் இதன் மூலம் நாங்கள் செயல்படுவோம்